வாழ்த்துக்கள் தொகுதி 1 பிரிவு 13 வின்சென்டி பொறியியல் அறிவின் வகைகள் என்ற அலகிற்கு வரவேற்கிறோம் முந்தைய யூனிட்டில் மெட்டா அறிவாற்றல் அறிவு என்றால் என்ன என்பதையும் அதன் முக்கியத்துவத்தையும் நாம் புரிந்துகொண்டோம் மேலும் பலவீனமான மாணவர்களுக்கு மெட்டா அறிவாற்றல் திறன்களைப் பயிற்று விப்பதன் முக்கியத்துவத்தையும் நாம் புரிந்துகொண்டோம் மேலும் மெட்டா அறிவாற்றல் அறிவின் தன்மையையும் புரிந்து கொண்டோம் இப்போது இந்த அலகில் பொறியியல் அறிவின் வகைகளின் தன்மை மற்றும் முக்கியத்துவத்தைப் புரிந்துகொள்வது இதன் விளைவாகும் நாம் ஏற்கனவே பார்த்தவற்றிலிருந்து தனித்தனியாக பொறியியல் அறிவு என்று ஏதாவது இருக்கிறதா உண்மை கருத்துரு நடைமுறை மற்றும் மெட்டா அறிவாற்றல் என நான்கு பொதுவான அறிவு வகைகளைப் பார்த்தோம் வேறு எந்த வகை அறிவையும் நாம் உண்மையில் கருத்தில் கொள்ள வேண்டுமா சிலர் அதில் வேறுபடுகிறார்கள் எனவே பொறியியல் பொறியியலாளர்கள் மற்றும் பொறியியல் மாணவர்கள் கவனிக்க வேண்டிய சில குறிப்பிட்ட வகை அறிவு இருந்தால் பொறியியல் என்றால் என்ன என்று கேட்க வேண்டும் என்று கூறி அடிப்படைகளுக்குத் திரும்ப வேண்டும் பொறியியல் அறிவியலிலிருந்து வேறுபட்டதா பொறியியல் அறிவியலிலிருந்து வேறுபட்டால் அது எந்த வகையில் வேறுபட்டது நல்ல பொறியாளர் யார் ஆரம்பகால தொகுதிகளில் ஒரு நல்ல பொறியியல் யார் என்பது பற்றி ஏற்கனவே பேசினோம் நல்ல பொறியியலாளரின் தன்மை தேசிய அங்கீகார வாரியத்தால் அதிகாரப்பூர்வமாக வரையறுக்கப்படுகிறது எங்களுக்கு வேறுபட்ட கருத்து இருந்தாலும் அதை மறுக்க மாட்டோம் அதிகாரப்பூர்வமாக பாடத்திட்ட விளைவுகள் மூலம் நாம் இதை வரையறுக்கலாம் இப்போது கடந்த 150 ஆண்டுகளில் பொறியியல் குறித்த பல விளக்கங்களும் வரையறைகளும் உள்ளன இங்கே நாம் இரண்டு அல்லது மூன்று பார்க்கிறோம் அல்லது இதில் பல வகைகள் உள்ளன ஆனால் இறுதியில் அவை அனைத்தும் தோராயமாக ஒரே விஷயத்தில் முடிகின்றன பொறியியல் என்பது எந்தவொரு கலைப்பொருளின் வடிவமைப்பு கட்டுமானம் மற்றும் செயல்பாட்டை ஒழுங்கமைக்கும் நடைமுறையைக் குறிக்கிறது இது நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தை சில அங்கீகரிக்கப்பட்ட தேவைகளைப் பூர்த்தி செய்ய உதவுகிறது நம்மைச் சுற்றியுள்ள உலகில் அடையாளம் காணப்பட்ட ஒரு தேவை உள்ளது என்பதற்கான வரையறையின் ஒரு வழி இது பொறியியல் என்பது ஒருவரின் தேவையைப் பூர்த்தி செய்யும் எந்தவொரு கலைப்பொருளின் வடிவமைப்பையும் கட்டுமானத்தையும் செயல்பாட்டையும் ஒழுங்கமைப்பு செய்கிறது அதையே சொல்வதற்கான மற்றொரு வழி அது பொறியியல் என்பது ஒரு தொழிலாகும் இதில் ஆய்வு அனுபவம் மற்றும் நடைமுறை ஆகியவற்றால் பெறப்பட்ட கணித மற்றும் இயற்கை அறிவியல்களைப் பற்றிய அறிவு மனிதகுலத்தின் நலனுக்காக இயற்கையின் பொருட்கள் மற்றும் சக்திகளை பொருளாதார ரீதியாகப் பயன்படுத்துவதற்கான வழிகளை உருவாக்க தீர்ப்புடன் பயன்படுத்தப்படுகிறது இது ABET ஆல் வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக ரோஜர்ஸ் வழங்கினார் இப்போது சுவாரஸ்யமாக ஒரு அங்கீகார அமைப்பு கூட வெளியீட்டிற்கு முந்தைய செயல்முறையைப் வரையறுக்கிறது முதலில் நீங்கள் அந்த செயல்முறையை வரையறுக்கிறீர்கள் பல்வேறு வழிகளில் பெறப்பட்ட அறிவு தீர்ப்புடன் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் உண்மையில் இலக்கு என்ன இயற்கையின் பொருட்கள் மற்றும் சக்திகளை பொருளாதார ரீதியாக மனிதகுலத்தின் நலனுக்காக பயன்படுத்த வழிகளை உருவாக்குங்கள் அதுவே குறிக்கோள் அது இறுதியில் வந்ததை விட ஆரம்பத்தில் வந்திருக்க வேண்டும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல முறை முடிவுகள் எழுதப்பட்டுள்ளன மேலும் இதில் பல வகைகள் உள்ளன அவைகள் ஒன்றுக்கொன்று பெரிய மாறுபாட்டில் இல்லை சூழ்நிலையின் வெவ்வேறு அம்சங்களைப் பொறுத்து அவை பயன்பாடு அல்லது கலைப்பொருளை வடிவமைக்க வலியுறுத்துகின்றன எனவே அதுதான் பொறியியல் இப்போது அறிவியல் மற்றும் பொறியியலின் சுவாரஸ்யமான வரையறைகள் இங்கே அவை எழுதப்பட்ட விதம் அவை ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக கொண்டு வரப்படுகின்றன இங்கே அறிவியல் என்பது உடல் வேதியியல் உயிரியல் நடத்தை சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நிகழ்வுகளை விசாரிக்கும் ஒரு செயல்முறையாகும் இந்த நிகழ்வுகளை விசாரிக்கும் செயல்முறை இந்த நிகழ்வுகளின் தேர்வில் இருந்து முடிவுகளின் செல்லுபடியை மதிப்பீடு செய்வது வரை புலனாய்வாளர் செய்யும் அனைத்தையும் சேர்க்க கூட்டு அர்த்தத்தில் செயல்முறை பயன்படுத்தப்படுகிறது எனவே அறிவியலில் என்ன நடக்கிறது இயற்கையில் நிகழ்வுகளைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளின் பல்வேறு அம்சங்களுக்கிடையிலான உறவை நீங்கள் உண்மையில் கண்டுபிடித்துள்ளீர்கள் நீங்கள் அதன் செல்லுபடியாகும் எந்த முடிவை நிறுவ வேண்டும் என்று சொல்ல வேண்டும் பொறியியல் என்பது சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்பது என்பதற்கான விசாரணையின் ஒரு செயல்முறையாகும் மேலும் சிக்கலை ஏற்றுக்கொள்வது முதல் தீர்வின் செல்லுபடியாகும் என்பதற்கான ஆதாரம் வரை புலனாய்வாளர் செய்யும் அனைத்தையும் உள்ளடக்கியது சரியா எனவே மேலே குறிப்பிட்டவை அறிவியல் மற்றும் பொறியியல் இடையே ஒப்பிடுவதற்கான புள்ளிகள் இங்கே இரண்டையும் எழுதிய ஒருவர் முடிந்தவரை ஒன்றுக்கொன்று நெருக்கமாக கொண்டுவர முயற்சிக்கிறார் இப்போது விஞ்ஞானிகளை விட பல முறை நீங்கள் பார்க்கிறீர்கள் பொறியியல் பேராசிரியர்களே பொறியியலை பயன்பாட்டு அறிவியல் என்று அழைக்க முயற்சிக்கிறார்கள் இது என் கருத்தில் மிகவும் துரதிர்ஷ்டவசமானது மற்றும் தற்செயலாக பொறியியலை பயன்பாட்டு அறிவியல் என அழைப்பது அரசியல் இதன் தாக்கங்களை நாங்கள் கடந்து செல்ல மாட்டோம் ஆனால் பொறியியலை பயன்பாட்டு அறிவியல் என்று அழைத்தால் அதற்கு அறிவியல் மற்றும் சில பெயரடைகள் என்று பொருள் எனவே இது அறிவியலின் துணைக்குழுவாக மாறுகிறது எனவே என்ன நடக்கிறது என்றால் இது பொறியியலின் பார்வையில் பொறியியல் பயன்பாட்டு அறிவியல் என்றால் அறிவியலின் எபிஸ்டெமோலஜியைப் படிப்பது தானாகவே பொறியியலின் அறிவு உள்ளடக்கத்தை உட்படுத்த வேண்டும் அதாவது அறிவியல் அறிவின் நான்கு வகைகளைப் பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசியுள்ளோம் பின்னர் நீங்கள் அதைக் கையாளுகிறீர்கள் என்றால் நீங்கள் கையாண்டிருக்கிறீர்கள் என்றால் பொறியியலுக்கு எது பொருத்தமானது என்பதையும் அறிந்திருப்பீர்கள் ஆனால் அது நாம் எடுக்க விரும்பும் நிலைப்பாடு அல்ல எங்கள் அனுபவம் காட்டுவது என்ன என்றால் நீங்கள் பொறியியல் ஆசிரியர்களையோ அல்லது பொறியியல் பாடங்களை கற்பிப்பவர்களை ஆராயும்போது உண்மையில் நீங்கள் அவற்றை மேலும் ஆராய்ந்தால் அவர்களில் பலர் பயன்பாட்டு அறிவியல் கருத்தை ஒரு சிறிய ஆய்வுடன் தொடங்கினால் அவர்கள் வந்து ஆம் என்று இதுதான் பொறியியல் மற்றும் அறிவியலுக்கும் இடையிலான உறவு என்றும் கூறுவார்கள் இப்போது பொறியியல் என்பது அறிவியலின் துணைக்குழு அல்லது அறிவியலின் சூப்பர்செட் அல்ல இது வேறு விஷயம் அர்த்தத்தில் வேறுபட்டது அதன் குறிக்கோள்களும் அதன் முறைகளும் அறிவியலின் குறிக்கோள்கள் மற்றும் முறைகளிலிருந்து வேறுபட்டவை இப்போது நீங்கள் இதைப் பார்த்தால் இரண்டிற்கும் இடையே வலுவான தொடர்பு உள்ளது நீங்கள் விரும்பினால் அறிவியலுக்கும் பொறியியலுக்கும் இடையிலான குறுக்குவெட்டை நீங்கள் விரும்பும் அளவுக்கு பெரியதாக மாற்றலாம் ஆனால் இன்னும் பொறியியலில் அறிவியலுக்கு வெளியே அல்லது பயன்பாட்டு அறிவியலுக்கு வெளியே உள்ள ஒன்று உள்ளது வெளியில் இருக்கும் அந்த தன்மை என்பது அறிவியல் ஆகும் மற்றும் அது பொறியியலுக்கு முக்கியமானது துரதிர்ஷ்டவசமாக ஒரு நீண்ட காலம் பொறியியல் வழியில் அது கற்பிக்கப்படும் போது பெரும்பாலும் பயன்பாட்டு அறிவியலாக மாறியுள்ளது அதாவது பொறியியல் பாடங்கள் எப்படியாவது பொறியியல் திட்டங்களிலிருந்து அகற்றப்பட்டு அவை ஆதிக்கம் செலுத்தும் பொறியியல் அறிவியல் திட்டங்களாக மாறிவிட்டன இதனால் பொறியியல் அறிவியல் முக்கியத்துவமற்றது என்று அர்த்தம் அல்ல ஆனால் நீங்கள் பொறியியலில் இருந்து பொறியியலை தூக்கி எறிய முடியாது ஏனென்றால் அறிவியலுக்கு வெளியேயும் பொறியியலுக்குள்ளும் உள்ள பகுதி இதில் கலந்து கொள்ளப்படவில்லை எனவே அறிவியல் மற்றும் பொறியியலின் இந்த உறவை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அறிவியலுக்கு வெளியே இருக்கும் பொறியியல் அறிவின் தன்மையை அடையாளம் காண வேண்டியது அவசியம் அதைத்தான் நாம் செய்யப் போகிறோம் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வின்சென்டி என்ன செய்தார் என்பதை இங்கே பார்ப்போம் பேராசிரியர் வின்சென்டி 1990 இல் எழுதப்பட்ட தனது புகழ்பெற்ற புத்தகத்தில் பொறியியல் அறிவின் தன்மையை அடையாளம் காண முயன்றார் அவர் பொறியாளர்கள் என்ன அறிவார்கள் உண்மையில் அவர்களுக்கு எப்படி தெரியும் என்பதை காண முயன்றார் பொறியியல் அறிவை வகைப்படுத்துவதை இன்னும் பலரும் முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் அவை அனைத்தும் சற்றே ஒரே மாதிரியானவை மிகவும் வேறுபட்டவை அல்ல பேராசிரியர் வின்சென்டியின் வகைப்பாடு விரிவானது என்பதைக் காண்கிறோம்மற்றும் இது மற்ற வகை வகைப்பாடுகளை உட்படுத்துகிறது வின்சென்டி படி அவர் வழங்கிய அறிவு வகைகள் ஆறு பிரிவுகள் உள்ளன அதாவது பொறியியலைப் பார்ப்பது இவை அடிப்படை வடிவமைப்பு கருத்துக்கள் அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் தத்துவார்த்த கருவிகள் அளவு தரவு நடைமுறை கட்டுப்பாடுகள் மற்றும் வடிவமைப்பு கருவிகள் இவை ஆறு பிரிவுகள் இந்த அறிவு வகைகளில் தத்துவார்த்த கருவிகள் மற்றும் அளவு தரவு ஆகியவை நமது முந்தைய வகைப்படுத்தலால் உண்மை கருத்துரு மற்றும் நடைமுறை அறிவு ஆகியவற்றால் உரையாற்றப்படலாம் அதாவது ஆறுகளில் இரண்டு ஏற்கனவே நாம் கையாண்ட அறிவின் பொதுவான வகைகளால் உரையாற்றப்பட்டுள்ளன ஆகவே எஞ்சியிருப்பது இதுதான் அறிவின் வகைகள் பொது வகைகளுக்கு வெளியே இருக்கும் பொறியியலுக்கு குறிப்பிட்டவை அவை அடிப்படை வடிவமைப்பு கருத்துக்கள் அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் நடைமுறை கட்டுப்பாடுகள் மற்றும் வடிவமைப்பு கருவிகள் இப்போது ஒருவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னவென்றால் இந்த நான்கு வகைகளிலும் உள்ள அறிவின் தன்மை கருத்தியல் அறிவு அல்லது நடைமுறை அறிவு என்று சொல்வதற்கு சரியாக ஒத்ததாக இருக்காது அவை குறைவான சுருக்கமாக இருக்கலாம் மற்றும் அவை நாம் கருத்தில் கொள்ளும் அதே மட்டத்தில் இருக்காது அவை ஒவ்வொன்றையும் பார்ப்போம் அடிப்படை வடிவமைப்பு கருத்துக்கள் சாதனங்களின் செயல்பாட்டுக் கொள்கைகள் மற்றும் ஒரு சாதனத்தில் உள்ள கூறுகள் இவைதான் அடிப்படை வடிவமைப்பு கருத்துக்கள் என்ன நடக்கிறது என்றால் அடிப்படை அறிவியல் அல்லது இயற்பியல் நிகழ்வுகள் அல்லது வேதியியல் நிகழ்வுகள் அல்லது உயிரியல் நிகழ்வுகளை அறிவது தானாக வடிவமைப்பு கருத்துக்களுக்கு வழிவகுக்காது வடிவமைப்பு கருத்துக்கள் இந்த நான்கு வகைகளுக்கு வெளியே முற்றிலும் உருவாக்கப்படுகின்றன மற்றும் ஒரு வடிவமைப்பு கருத்தை அடிப்படை அறிவியலுக்குள் விளக்கலாம் ஆனால் அறிவியலை அறிந்ததன் விளைவாக அது தானாக வெளியே வர முடியாது எடுத்துக்காட்டாக பொறியியல் துறையில் நமக்கு நன்கு தெரிந்த சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் ஆனால் நடைமுறையில் அனைத்து பொறியியல் பாடங்களிலும் என்ன நடக்கிறது இந்த வடிவமைப்பு கருத்தாக்கங்கள் மீது எந்த கவனமும் செலுத்தாமல் வளர்கிறோம் ஆனால் யாரோ ஒருவர் வடிவமைப்பு கருத்துடன் வெளி வருகிறார் இது பொறியியல் துறையில் நடைமுறையில் நம் அன்றாட வேலைகளின் ஒரு பகுதியாக மாறும் எடுத்துக்காட்டாக ஒரு சாதனத்தால் நினைவகத்தை இணைப்பதன் மூலம் பலவிதமான பணிகளைச் செய்ய முடியும் நீங்கள் ஒரு சாதனத்தில் நினைவகத்தை வைக்க முடிந்தால் இது நடைமுறையில் மின்னணுவியல் துறையை மாற்றியுள்ளது 70 களின் பிற்பகுதியிலும் 80 களின் முற்பகுதியிலும் நுண்செயலி வந்துள்ளது உலகம் இருக்க போவது இல்லை இன்று உங்களிடம் ஒரு நுண்செயலி உள்ளது இது இந்த வடிவமைப்புக் கொள்கையைப் பயன்படுத்துகிறது மேலும் இதுபோன்ற சக்திவாய்ந்த நுண்செயலிகளை இது மடிக்கணினிகள் அல்லது ஸ்மார்ட்போன்கள் போன்ற நாம் பயன்படுத்தும் சாதனங்கள் இந்த அடிப்படை வடிவமைப்புக் கொள்கையின் விளைவாகும் இன்னும் முந்தைய கொள்கையானது இரண்டு நன்கு வரையறுக்கப்பட்ட நிலைகளை கொண்ட ஒரு சாதனத்தை நினைவக அலையாகப் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக நாம் பேனா டிரைவ்களின் ஒரு பகுதியாக அல்லது வேறு எந்த நினைவகமாக நாம் பயன்படுத்தும் முழு நினைவுகளும் எந்தவொரு சாதனத்தின் இரண்டு நன்கு வரையறுக்கப்பட்ட நிலைகளைக் கொண்டிருந்தால் இந்த குறிப்பிட்ட வடிவமைப்புக் கொள்கையின் விளைவாகும் மேலும் சாதனத்தின் நிலையை மாற்றுவதில் உங்களுக்கு சில கட்டுப்பாடு இருந்தால் அது நினைவகமாக மாறும் இன்று வரை இன்னமும் அணு மட்டத்தில் இரண்டு சுயாதீன நிலைகளை எவ்வாறு அடையாளம் காணலாம் மற்றும் கட்டுப்படுத்தலாம் அல்லது நிலையான நிலைகளை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதைக் கண்டுபிடித்து வருகிறோம் மேலும் இந்த இயற்பியல் சாதனம் அல்லது அணு சாதனத்தை சிறியதாக்குவதன் மூலம் ஒரு நிலையில் இருந்து மற்றொன்றுக்கு மாறுவதை நாம் கட்டுப்படுத்த முடியும் அவ்வாறு சிறியதாக்குவதன் மூலம் நாம் மேலும் மேலும் நினைவகத்தை சிறிய மற்றும் சிறிய இடத்திற்கு கொண்டு வரமுடியும் மற்றொரு அடிப்படை வடிவமைப்பு கருத்து இரண்டு முக்கிய காந்தப்புலங்களுக்கிடையேயான தொடர்பு மூலம் படிப்படியான இயக்கத்தை உருவாக்க முடியும் எடுத்துக்காட்டாக பல்வேறு தொழில்துறை ஆட்டோமேஷனில் நாம் பயன்படுத்தும் அனைத்து படி மோட்டார்கள் இந்த வடிவமைப்பு கருத்தின் விளைவாகும் அதாவது இரண்டு முக்கிய காந்தப்புலங்களுக்கும் அதன் வடிவத்தின் அடிப்படையில் இயங்கும் வான்வழி இடையிலான தொடர்பு குறிப்பாக அதன் கூர்மையான விளிம்பில் காற்று நீரோட்டத்திற்கு ஒரு கோணத்தில் சாய்ந்தால் ஒரு லிப்ட் உருவாகிறது நமது பறக்கும் பொருள்கள் அனைத்தும் இதன் விளைவாகும் ஆனால் இந்த கொள்கையை யாரோ அடையாளம் காணும் வரை நம்மிடம் சரியான விமானம் இல்லை ஆனால் இப்போது இந்த வகையான கொள்கைக்கு பெரிதும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இல்லை ஒருவரால் தயாரிக்க முடிந்தால் ஒரு பொறியியலாளர் ஒரு அடிப்படை வடிவமைப்புக் கருத்தை உருவாக்க முடிந்தால் அது உலகின் அந்த வரியை முழுவதுமாக மாற்றுகிறது ஆனால் பொறியியல் மாணவராக நீங்கள் கையாளும் விஷயத்தில் இந்த வடிவமைப்பு கருத்துகளின் பங்கு பற்றி ஒருவர் அறிந்திருக்க வேண்டும் என் கருத்துப்படி பொறியியலில் முக்கியமான இன்னொரு மையமாக இருப்பது அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் ஆகும் சாதனத்திற்கான தரமான குறிக்கோள்களை குறிப்பிட்ட அளவு இலக்குகளாக மொழிபெயர்க்க வேண்டியது அவசியம் இது மிகவும் எளிமையான கூற்று பொறியியலில் பின்பற்றப்படும் அனைத்து உரை புத்தகங்களையும் நீங்கள் பார்த்தால் என்ன ஆகும் நாம் புத்தகங்கள் அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகளைப் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகளுடன் தொடங்காத பொறியியல் துறையில் பொறியியல் செயல்பாடு எதுவும் இல்லை நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு மென்பொருள் குழு மென்பொருள் தயாரிப்பு குழு அல்லது வன்பொருள் தயாரிப்பு குழுவின் பகுதியாக இருந்தாலும் எந்தவொரு நிறுவனத்திலும் எந்தவொரு திட்டத்தையும் நீங்கள் கருத்தில் கொண்டால் முதலில் நீங்கள் எதை தயாரிக்க முயற்சிக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் அதைப் பற்றி பேசும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை சில விவரக்குறிப்புகளாக எழுதப்படவேண்டும் நீங்கள் விவரக்குறிப்புகளில் தவறாக குறிப்பிட்டால் தயாரிப்புக்கு உங்கள் விவரக்குறிப்புகளை போதுமான அளவு வரையறுக்கவில்லை எனில் உங்கள் குறியீட்டால் அது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் அல்லது உங்கள் குறியீட்டால் அது சந்தைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது இது மிகவும் முக்கியமான முடிவாக மாறும் நிலை வரும் இன்றைய பொறியியல் திட்டங்களில் அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகளின் முக்கியத்துவம் கற்பிக்கப்படவில்லை இது உங்களிடம் உள்ள எந்த பொறியியல் பாடநெறியின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்க வேண்டும் ஒரு மாணவர் விவரக்குறிப்புகள் என்ன என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விவரக்குறிப்பைத் தேர்வுசெய்யும்போது அதன் அர்த்தம் என்ன பொருளாதார ரீதியாக அல்லது எடுக்கப்பட்ட நேரம் அல்லது தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதன் அர்த்தம் என்ன இவை அனைத்தும் அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகளால் தீர்மானிக்கப்படுகின்றன சில எளிய எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் யில் இருந்து டி சி அல்லது டி ல் ஏ க்கு மாற்றும் எந்த சக்தி மாற்றியும் 95 க்கு மேல் செயல்திறனைக் கொண்டிருக்க வேண்டும் 70 செயல்திறனை மட்டுமே கொண்ட ஒரு சக்தி மாற்றி வடிவமைத்தால் அது யாருக்கும் பயனில்லை அதை யாரும் தொட மாட்டார்கள் குறைந்தபட்ச செயல்திறன் 95 ஆகும் எனவே ஆரம்பத்தில் இருந்தே இந்த விவரக்குறிப்பு ஒரு சக்தி மாற்றி என்ன என்பதை செயல்பாட்டு ரீதியாக மட்டும் இல்லாமல் உங்கள் முழு வடிவமைப்பு பயிற்சியின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் சாதனங்களைத் தேர்ந்தெடுப்பது தொடர்பான அனைத்து முடிவுகளும் சுற்றுகள் அனைத்தும் முதலில் சந்திக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் செயல்திறன் 95 க்கு மேல் இருக்க வேண்டும் ஆனால் ஒரு தயாரிப்புக்கு பிற விவரக்குறிப்புகள் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக தடம் குறித்த விவரக்குறிப்பை நீங்கள் என்ன அழைக்கிறீர்கள் அல்லது எவ்வளவு எடை இருக்க வேண்டும் அதை மாற்றக்கூடிய சக்தி என்ன எனவே வேறு பல விவரக்குறிப்புகள் இருக்கலாம் ஆனால் ஒரு மையமானது அதில் 95 இல்லை என்றால் அது எங்களுக்கு எந்த பயனும் இல்லை டிசி மோட்டரின் வேகக் கட்டுப்பாட்டு அலகு மின் இணைப்பில் அதிகப்படியான இணக்கமான விலகலை உருவாக்கக்கூடாது அதிகப்படியான விஷயம் என்னவென்றால் பொதுவாக சில நிறுவனம் ஒழுங்குமுறை நிறுவனம் வரையறுக்கிறது எனவே இது மின் இணைப்பில் இணக்கமான விலகலை உருவாக்கக்கூடாது இது உங்கள் வேகக் கட்டுப்பாட்டுத் தேவையை பூர்த்தி செய்யக்கூடும் ஆனால் அது இணக்கமான விலகலை சந்திக்காவிட்டால் அது சான்றிதழ் பெறாது SMPS வெளியீட்டில் 0 5 வெளியீட்டு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அதற்கு மேல் எதுவும் இருந்தால் அது சந்தையில் ஏற்றுக்கொள்ளப்படாது டிசி மோட்டரின் வேகத்தை 1 முதல் 300 ஆர் எம் வேகத்தில்கட்டுப்படுத்த வேண்டும் 0 05 துல்லியத்துடன் இப்போது உதாரணமாக 0 05 க்கு பதிலாக 1 என்று சொன்னால் அந்த அலகு விலை 0 05 துல்லியத்தை வழங்கும் ஒரு யூனிட்டை விட 100 மடங்கு குறைவாக இருக்கும் எனவே ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் துல்லியத்தை குறிப்பிடுவதில் பொறியாளர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பயன்பாடு ஆம் என்று கோரியிருந்தால் நீங்கள் அதை சந்திக்க வேண்டும் ஆனால் இல்லையெனில் ஒருவர் குறிப்பிடக்கூடாது எனவே நாங்கள் உங்களுக்கு நான்கு எடுத்துக்காட்டுகளை மட்டுமே வழங்கியுள்ளோம் ஆனால் எல்லா வகையான பொறியியலின் ஒவ்வொரு கிளையிலும் அந்த மாதிரியான நிலைமை எழுகிறது எனவே மாணவர் தனது பொறியியல் கிளை தொடர்பான அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகளைப் பற்றி விவாதிக்க மற்றும் உணர்த்தப் பட வேண்டும் இப்போது அறிவின் மூன்றாவது வகை நடைமுறை கட்டுப்பாடுகள் அனுபவம் மற்றும் நடைமுறையிலிருந்து பெறப்பட்ட குறைவான கூர்மையாக வரையறுக்கப்பட்ட கருத்தாய்வுகளின் வரிசையை அவை குறிப்பிடுகின்றன ஒரு கணினியில் அட்டவணைப்படுத்தல் அல்லது நிரலாக்கத்தை கோட்பாட்டுக்கு அடிக்கடி வளைந்து கொடுக்காத பரிசீலனைகள் அதாவது இந்த அறிவின் தன்மை நியூட்டனின் இயக்க விதிகளைப் போல நேர்த்தியானது அல்ல அல்லது கணினியில் ஒரு வழிமுறை மற்றும் நிரலாக்கத்தை எழுத முடியாது மிகவும் எளிமையான விஷயம் எந்தவொரு கருவியிலும் குறிக்கும் விளக்கு சுவிட்சுக்கு மேலே இருக்க வேண்டும் இது சுவிட்சுக்கு மேலே இல்லையென்றால் நீங்கள் மாறும்போது நீங்கள் விளக்கை மூடிக்கொண்டிருப்பீர்கள் அது சுவிட்ச் செய்யப்பட்டதா இல்லையா என்பது உங்களுக்கு உடனடியாகத் தெரியாது இது மிகவும் எளிமையான நடைமுறைக் கட்டுப்பாடு ஒரு பொறியியலாளர் வழக்கமாக அதை இணைத்துக்கொள்வார் ஆனால் நீங்கள் உங்கள் சாதனங்களை முதன் முதலில் வடிவமைக்கும்போது அல்ல எடுத்துக்காட்டாக நீண்ட காலத்திற்கு முன்பு ஒருவர் இருந்தார் அவர் தனது கதிர்வீச்சை முன் பேனலில் வைக்க முயற்சிக்கிறார் ஏனென்றால் அதை ஏன் முன் பேனலில் வைக்கக்கூடாது என்று அவர் கருதுகிறார் கதிர்வீச்சு மூழ்கி கதிர்வீச்சை சிதறடிக்கும் வெளிப்படையாக அவை அதிக வெப்பநிலையில் இருக்கும் பின்னர் நீங்கள் அவற்றை ஒருபோதும் முன் பேனலில் வைத்து உங்கள் கையை எரிக்க மாட்டீர்கள் இது வெளிப்படையாக பின்புறத்தில் இருக்க வேண்டும் மற்றும் ஒரு விசிறியுடன் போதுமான அளவு குளிரூட்டப்பட வேண்டும் எனவே இவை சில நடைமுறைக் கட்டுப்பாடுகள் மற்றொரு எடுத்துக்காட்டு கருவிகள் மற்றும் கைகள் வெவ்வேறு பகுதிகளை அடைய ஒரு கருவியில் உள்ள உடல் பகுதிகளுக்கு இடையில் அனுமதிக்கப்பட வேண்டிய அனுமதிகள் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு புதிய கருவியை வடிவமைக்க முயற்சிக்கும்போது முதலில் ஒரு தவறு இருக்கும்போது அதை உடனடியாக திறக்க முடிய வேண்டும் மேல் பேனல் அல்லது பின் பேனலைத் திறப்பதன் மூலம் அதைத் திறந்ததும் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் எல்லா பகுதிகளையும் கையால் அல்லது கருவிகளைப் பயன்படுத்தி அடைய முடியும் உங்களால் முடியாவிட்டால் அந்த உபகரணங்களை சரிசெய்ய முடியாது அல்லது அதை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் அது சாதனங்களுக்கு சேவை செய்வதற்கோ அல்லது உபகரணங்களை பராமரிப்பதற்கோ மிகவும் விலை உயர்ந்ததாகிவிடும் இரண்டு மாதங்களுக்குள் வடிவமைப்பு முடிக்கப்பட வேண்டிய மற்றொரு நடைமுறைக் கட்டுப்பாடு இருக்கக்கூடும் இந்த அறிவின் பகுதியை நீங்கள் பார்க்கும்போது நடைமுறைக் கட்டுப்பாடு இது நாம் கையாளும் கருத்துக்கள் பொறியியல் அறிவியல் பாடங்களில் நாம் கையாளும் கருத்தியல் அறிவு ஆகியவற்றுடன் சரியாக பொருந்தாது இரண்டு மாதங்களுக்குள் நீங்கள் எதை மொழிபெயர்க்கிறீர்கள் அதாவது நீங்கள் எளிதாக அணுகக்கூடிய கூறுகள் மற்றும் சாதனங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களுடன் ஏதாவது ஒன்றை வடிவமைக்க வேண்டும் வேறொரு நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒன்று அவசியமில்லை அதை அணுக நிறைய நேரம் எடுக்கும் எனவே இந்த வகையான கட்டுப்பாடு உண்மையில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒரு உபகரணத்தை வடிவமைக்கும் விதத்தில் மொழிபெயர்க்கும் வடிவமைப்பு கருவிகள் எனப்படும் பிற அறிவியல் பாடங்களுடன் ஒப்பிடும்போது இப்போது இன்னொரு விதமான வழி வருகிறது முதல் விஷயம் எந்த பொறியியல் செயல்பாடு ஒரு குழு செயல்பாடு எந்தவொரு தனி நபரும் ஒரு முழுமையான பொறியியல் செயல்பாட்டைச் செய்ய முடியாது மக்கள் குழு ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் அவர்கள் வேலையைப் பகிர்ந்து கொள்வார்கள் அதற்கு ஒரு தலைவர் இருப்பார் மற்றும் நிதி மற்றும் மனித வளங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களுக்கான அணுகல் ஆகியவற்றில் கட்டுப்பாடுகள் உள்ளன எனவே இதுபோன்ற சூழ்நிலையில் ஒருவர் இயங்கினால் வடிவமைப்பு கருவி என்பது நடைமுறைகள் சிந்தனை முறை மற்றும் தீர்ப்பளிக்கும் திறன்கள் உள்ளிட்ட நடைமுறை அறிவைக் குறிக்கிறது சில எடுத்துக்காட்டுகள் ஒரு பொருளின் வடிவமைப்பிற்கான மேல் கீழ் அணுகுமுறை நீங்கள் ஒரு தயாரிப்பை வடிவமைக்கும்போதெல்லாம் நீங்கள் மேல் கீழ் அணுகுமுறையை செய்யக்கூடாது அது ஒரு வடிவமைப்பு கருவியாகும் மற்றொன்று நீங்கள் ஒரு பொருளின் வளர்ச்சியை எவ்வாறு கட்டமைக்க விரும்புகிறீர்கள் என்பதுதான் வடிவமைப்பின் அனைத்து அம்சங்களையும் ஒரே நேரத்தில் அணுக நீங்கள் விரும்பவில்லை என்றால் நீங்கள் கட்டம் கட்ட விரும்புகிறீர்கள் அது மிகவும் சாதாரணமான செயல் அந்த மாதிரியான அனுபவம் மாணவருக்கு வழங்கப்பட வேண்டும் எந்தவொரு பிரச்சினையையும் தீர்க்கும் கட்டம் மின்னணு உற்பத்தியின் கட்டமைப்பு உண்மையான சுற்றுகள் மற்றும் அதன் அனைத்து உறுப்பு துணை அமைப்புகளையும் நான் வடிவமைப்பதற்கு முன்பு நான் தயாரிப்பை மனரீதியாக கட்டமைக்க முடியும் அல்லது படங்களை வரையலாம் அல்லது நான் காட்சிப்படுத்தும் விதத்தில் தயாரிப்புகளை வழங்க முடியும் எடுத்துக்காட்டாக வடிவமைப்பு ஒத்திகைகள் என்று அழைக்கப்படும் ஒன்று பெரும்பாலான மென்பொருள் தயாரிப்பு பகுதியாகும் அதுவே வேறு யாரோ உங்கள் வடிவமைப்பைக் கடந்து தனது கருத்துகளைத் தருகிறார்கள் எடுத்துக்காட்டாக மற்றொரு வடிவமைப்பு கருவி இன்னும் வேறுபட்ட தரம் வாய்ந்ததாக இருப்பதால் அணியின் அனைத்து உறுப்பினர்களையும் ஆரம்பத்தில் அடையாளம் காணவும் ஆரம்பத்தில் இருந்தே குழு தகவல்தொடர்புகளில் ஒவ்வொரு உறுப்பினரையும் சேர்க்கவும் வேண்டும் இது ஒரு செயல்முறை அணி திறம்பட செயல்பட நீங்கள் பின்பற்றும் ஒரு செயல்முறை சரியா அடிப்படை வடிவமைப்பு கருத்துக்கள் அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் நடைமுறைக் கட்டுப்பாடுகள் மற்றும் வடிவமைப்பு கருவிகள் என இந்த நான்கு வகை பொறியியல் அறிவையும் நீங்கள் காண முடியும் என்பதால் அவை ஒரு பொறியியல் திட்டத்தில் பல படிப்புகளில் ஆரம்பத்தில் இருந்தே இணைக்கப்பட வேண்டும் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் நீங்கள் ஒருவரை ஒரு பொறியாளராகப் பயிற்றுவிக்கவில்லை ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை இப்போது பார்ப்போம் உங்களுக்குத் தெரிந்த பொறியியல் படிப்புகளிலிருந்து பொறியியல் அறிவின் நான்கு வகைகளிலிருந்து அறிவு கூறுகளின் குறைந்தது நான்கு எடுத்துக்காட்டுகளை அடையாளம் காணவும் அறிவு கூறுகளை அடையாளம் காணுங்கள் ஒவ்வொரு உறுப்பையும் இரண்டு மூன்று வார்த்தைகளில் விவரிக்க முடியும் ஆனால் மாணவர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொருத்தமான பொறியியல் அறிவு என்ன என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் சரி அடுத்த அலகில் நாம் கற்றல் வகைபிரிப்பைத் தொடர்வதைப் பார்ப்போம் மன உணர்வு மற்றும் சைக்கோமோட்டர் களத்தின் தன்மையைப் புரிந்துகொள்வதில் நாம் சுருக்கமாக பார்ப்போம் ஆனால் மன உணர்வு களம் மிகவும் முக்கியமானது என்றாலும் அதை எங்கள் வழக்கமான அறிவுறுத்தலுடன் எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பது குறித்து எங்களுக்கு இன்னும் போதுமான அறிவு இல்லை அதன் முக்கியத்துவம் அல்லது மேலாதிக்கப் பங்கை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இப்போது நம் உள்ளுணர்வு முறைகளை மட்டுமே பின்பற்ற முடியும் ஆனால் நாம் இன்னும் மன உணர்வு மற்றும் சைக்கோமோட்டர் களத்தின் சுருக்கமான கண்ணோட்டத்தை முன்வைப்போம்